பிளேன் ஸ்ட்ரைன் பிராக்சர் கடினத்தன்மைக்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு ஸ்பேசிமென்களை நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம் சிறிய டென்ஷன் ஸ்பேசிமெனை கண்டோம் அதன் பின்னர் நாங்கள் மூன்று புள்ளி வளைவு ஸ்பேசிமென்க்கு சென்றோம் ஸ்பேசிமெனுக்கான சோதனை இது மிகவும் பிரபலமான ஸ்பேசிமென் என்று முன்னமே சொன்னேன் ஏனென்றால் இதை உருவாக்குவது எளிது மற்றும் ஒரு இயந்திரத்தில் லோடிங்க் செய்வதற்கான சாதனங்களை செய்வது கூட எளிதானது ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டரின் stress intensity factor மதிப்பையும் நாம் பார்த்துள்ளோம் பின்னர் பயன்படுத்தப்பட்ட பிற வகை ஸ்பேசிமென்களுக்கு நாங்கள் சென்றோம் இதன் இரு பரிமாண படத்தை நீங்கள் உருவாக்க விரும்புகிறேன் இது C ஸ்பேசிமென் குழாய்களின் பிராக்சர் கடின சோதனைக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் குழாயிலிருந்து ஒரு ஸ்பேசிமெனை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த விளிம்பிலிருந்து அளவிடப்பட்ட கிராக் நீளம் உங்களிடம் உள்ளது அதுதான் கிராக் நீளம் என வழங்கப்படுகிறது இதற்கும் SIF க்கான எல்லை மோதல் தீர்வு உங்களிடம் உள்ளது உங்களிடம் டிஸ்க்கு வடிவ காம்பாக்ட் டென்ஷன் எனப்படும் மற்றொரு ஸ்பேசிமென்யும் உள்ளது இங்கே கிராக் நீளம் லோடு பயன்பாட்டு புள்ளியில் இருந்து அளவிடப்படுகிறது ஒரு மதிப்பு இரு பரிமாண ஓவியத்தை உருவாக்கவும் இந்த ஸ்பேசிமென் ஸாஃப்டின் பிராக்சர் கடினத்தன்மை சோதனைக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் மதிப்பிடுவதற்கான சமன்பாடுகள் உங்களிடம் உள்ளன சோதனையிலிருந்து நீங்கள் முக்கியமான லோடு P மற்றும் முக்கியமான கிராக் நீளத்தை அளவிடுவீர்கள் அதனுடன் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பாக்டர் மதிப்பிடும் நிலையில் இருப்பீர்கள் சமன்பாடு பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது இது C ஸ்பேசிமெனுக்கான சமன்பாடு இது இவ்வாறு கூறுகிறது KiPSBw12 3aw12 1 99 aw1 aw2 15 3 93 aw2 7aw2212aw〖aw〗12 டிஸ்க்கு வடிவ ஸ்பேசிமெனுக்கான சமன்பாடு kiP〖〗12 x 2a0 764

08α41 α32 எனவே C ஸ்பேசிமென் மற்றும் DCT ஸ்பேசிமென்க்கான சமன்பாடுகள் உங்களிடம் உள்ளன ஸ்பேசிமெனின் டைமென்ஷனுக்கான கட்டுபாடுகள் மேலும் ஸ்பேசிமெனின் பரிமாணங்களில் உள்ள கட்டுபாடுகள் என்ன என்பதைப் பார்ப்பதற்கு இப்போது செல்கிறோம் பிளாஸ்டிக் மண்டலத்தின் மாடலிங் பற்றி நாங்கள் விவாதித்தபோது பிளாஸ்டிக் மண்டல அளவின் பார்வையிலிருந்து பார்த்தோம் தடிமன் B≥2 சோதனையில் பிளேன் ஸ்ட்ரைன் நிலைமையை பராமரிக்க இந்த நிலை அவசியம் கவனிக்க வேண்டியது சுவாரஸ்யமானது மெட்டிரியல் மாறும்போது ஸ்பேசிமெனின் தடிமன் என்ன என்னிடம் அலுமினிய உயர் வலிமை கொண்ட அலாய் aluminium high strength alloy உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது LEFM பொருந்தக்கூடிய 15 மில்லிமீட்டராக இருக்கும் மறுபுறம் நீங்கள் ஒரு அணுசக்தி தர எஃகுக்குச் சென்றால் KIC மற்றும் சிக்மா ys இன் மதிப்புகளை மாற்றினால் அந்த ஸ்பேசிமென் அளவு அதாவது அதனுடைய தடிமன் 1020 மில்லிமீட்டர் உண்மையில் ஒரு நபர் ஸ்பேசிமெனில் அமர முடியும் இதுபோன்ற படங்கள் சில ஆய்வறிக்கையிலும் காட்டப்பட்டுள்ளன ஸ்பேசிமெனை உடைக்க உங்களிடம் இயந்திரம் இருக்காது இது மிகவும் தடிமனாகவும் கனமாகவும் இருப்பதால் அது சாத்தியமில்லை அத்தகைய சூழ்நிலைகளில் LEFM உண்மையில் பொருந்தாது எனவே அணுசக்தி தர எஃகுக்காக மக்கள் EPFM க்கு செல்கின்றனர் உங்களிடம் பிளாஸ்டிக் மண்டலம் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் 1020 மில்லிமீட்டர் ஸ்பேசிமெனை உடைக்க முடியாது மேலும் KIC ஐ கண்டுப்பிடிப்பது சாத்தியமில்லை பின்னர் லிகமெண்ட் அளவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது நீளம் என்னவென்றால் w a ஆக இருக்கிறது w என்னவாக இருக்கும் மற்றும் a என்னவாக இருக்கும் எனவே அதற்கான பரிந்துரைகள் உங்களிடம் உள்ளன அகலத்திற்கான பரிந்துரை என்னவென்றால் இது w≥σ ys 2 காரணம் என்னவென்றால் இந்த மதிப்பு இருக்க லேட்ரல் ஃப்ரீ சர்பெஸ் கிராக் முனையிலிருந்து விலக்கி வைப்பதே ஆகும் SIF மதிப்பீடு பாக் ஃப்ரீ சர்பெஸ்கரெக்சன் பாக்டர் ஃப்ரன்ட் ஃப்ரீ சர்பெஸ் கரெக்சன் பாக்டர் ஆகியவற்றை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் பிராக்சர் கடினத்தன்மை சோதனைக்குச் செல்லும்போதுலேட்ரல் ஃப்ரீ சர்பெஸை வெகு தொலைவில் வைத்திருக்க விரும்புகிறீர்கள் எனவே w இன் மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதற்கான பரிந்துரை உங்களிடம் உள்ளது உங்களுக்கும் ஒரு பரிந்துரை உள்ளது கிராக்கின் நீளம் a என்ன இது a≥2 5 KICσ ys 2 என இருக்க வேண்டும் நீங்கள் உண்மையிலேயே கவனித்திருந்தால் பிராக்சர் கடினத்தன்மை சோதனைக்கான அனைத்து ஸ்டாண்டர்ட் ஸ்பேசிமென்களிலும் ஒரு w இன் மதிப்பு 0 45 முதல் 0 55 வரை இருக்கும் நீங்கள் அதை அப்படியே பராமரிக்கிறீர்கள் எனவே நீங்கள் நான் ஸ்டாண்டர்ட் ஸ்பேசிமென்களுக்குச் சென்றால் B எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் a எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் தனித்தனியாக கணிக்க வேண்டியிருக்கும் ஸ்டாண்டர்ட் ஸ்பேசிமென்கள் விஷயத்தில் ஸ்பேசிமென் பரிமாணம் அதை கவனித்துக்கொள்கிறது மேலும் நீங்கள் ஏன் மிக நீண்ட கிராக்கை விரும்புகிறீர்கள் என்னிடம் நீண்ட நேரம் கிராக் இருந்தால் பிராக்சர்க்கு நியாயமான லோடு மட்டுமே உங்களிடம் இருக்க வேண்டும் எனவே இது உங்கள் சோதனை முறையையும் எளிதாக்குகிறது எனவே நீங்கள் அதைப் பார்க்க வேண்டியது இதுதான் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கான சரியான KIC சோதனைகளுக்குத் தேவையான தடிமனை பற்றி ஒரு யோசனையைத் தரும் ஒரு சுவாரஸ்யமான அட்டவணையும் உங்களிடம் உள்ளது 3 வெவ்வேறு மதிப்புகளுக்கு நீங்கள் எழுத விரும்புகிறேன் முதல் நெடுவரிசையில் உங்களிடம் இருப்பது என்னவென்றால் எஃகின் யில்ட் ஸ்ட்ரெந்த் இரண்டாவது நெடுவரிசையில் அலுமினியத்தின் யில்ட் ஸ்ட்ரெந்த் குறிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது நெடுவரிசையில் KIC சோதனைகளுக்குத் தேவையான தடிமன் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் கண்டுபிடிப்பது என்னவென்றால் எனக்கு 690 MPa இன் யில்ட் ஸ்ட்ரெந்த் அல்லது 275 MPa இல் அலுமினியம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பேசிமெனின் தடிமன் 76 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருக்க வேண்டும் மறுபுறம் நான் உயர் வலிமை கொண்ட உலோகக் கலவைகளுக்குச் சென்றால் எஃகு விஷயத்தில் அது 1380 MPa அலுமினியத்திற்கு 448 MPa எனில்தடிமன் 45 மில்லிமீட்டர் போன்றது எனவே அதில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு மறுபுறம் நீங்கள் மிக உயர் வலிமை கொண்ட உலோகக் கலவைகளுக்குச் சென்றால் யில்ட் ஸ்ட்ரெந்த் எஃகு மற்றும் அலுமினியம் 620 MPa க்கு 2070 ஆகும் உங்களுக்கு 6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு ஸ்பேசிமென் தேவை நீங்கள் 3 வெவ்வேறு மதிப்புகளுக்கு எழுதினால் போதும் இது உங்களுக்கு ஒரு யோசனையைத் தருகிறது தடிமன் எவ்வாறு முக்கியமானது வலிமை அதிகரிக்கும் போது தடிமன் குறைகிறது உயர் வலிமை கொண்ட உலோகக் கலவைகளுக்குச LEFM மிகவும் பொருந்தும் செவ்ரான் நாட்ச் உங்களுக்குத் தெரியும் கடைசி வகுப்பில் நான் உங்களிடம் கூறியது என்னவென்றால் எங்களிடம் செவ்ரான் நாட்ச்சின் வரைபடம் உள்ளது குறியீடு கொடுக்கும் சில கட்டுப்பாடுகள் உள்ளன ஸ்லாட்டின் அகலம் என்னவாக இருக்க வேண்டும் ஸ்லாட்டின் நீளம் என்னவாக இருக்க வேண்டும் ஃப்பெட்டிக் கிராக்கின் நீட்டிப்பு என்னவாக இருக்க வேண்டும் இவை அனைத்திற்கும் உங்களிடம் பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டுள்ளன பொதுவாக செவ்ரான் நாட்ச் ஸ்பேசிமென் இதுபோல் காட்டப்படுகிறது உங்களிடம் இங்கே ஒரு வரி உள்ளது கடைசி வகுப்பில் பொறியியல் வரைதல் குறித்த உங்கள் புரிதலுக்குச் நினைத்து இந்த வரிகளை எவ்வாறு விளக்கலாம் என்பதற்கான முப்பரிமாண படத்தைக் கொடுக்க முயற்சிக்கும்படி நான் உங்களிடம் கேட்டேன் அந்த முழு உருவத்திலும் உங்களுக்கு ஒரு துப்பு இருக்கிறது இங்குதான் நாங்கள் நிறுத்தினோம் உங்களில் யாராவது அந்த முடிவுகளுடன் வந்திருக்கிறீர்களா நான் சிலவற்றை நினைக்கிறேன் உங்கள் முடிவோடு வந்திருக்கிறீர்களா நீங்கள் கையை உயர்த்தலாம் மேலும் வேறு யாராவது ஆம் அது நல்லது நீங்கள் முயற்சி செய்தால் அது மிகவும் அருமை உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் ஸ்பேசிமென் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஃப்பெட்டிக்கிராக் வளர்ச்சியின் தோற்றம் மற்றும் பிளேனை கட்டுப்படுத்த செவ்ரான் நாட்ச் பயன்படுத்தப்படுகிறது அது இங்கே உள்ளது எனவே இது அனைத்து கோடுகளுக்கும் விளக்குகிறது இந்த சாய்ந்த கோட்டை விளக்கும் இந்த சாய்ந்த கோடு உங்களிடம் உள்ளது உங்களிடம் கிடைமட்ட கோடு எதுவாக இருந்தாலும் அது சாய்ந்த கோடாக இருக்கும் இங்கே என்ன நன்மை நான் லோடுகளைப் பயன்படுத்தும்போது இந்த மூலையில் பலவீனமான புள்ளி உள்ளது எனவே கிராக் இங்கிருந்து தோன்றும் இந்த குறிப்பிட்ட பிளேனை நீங்கள் பலவீனமாக்குகிறீர்கள் அந்த பிளேன் கிராக் பின்தொடரும் எனவே கிராக்கின் தோற்றத்தையும் கிராக் முன்னேறும் பிளேனையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் ஃப்பிராக்சரின் கடினத்தன்மை சோதனைக்கு நமக்கு இயற்கையான கிராக் தேவை செவ்ரான் நாட்ச்சின் படக் குறிப்பை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் நான் 2 ஸ்பேசிமென்களைக் கொண்டு வந்துள்ளேன் ஒன்று பெர்ஸ்பெக்ஸ் திக் ஷீட்டில் செய்யப்பட்ட பிலோன் அப் மாடல் உங்களிடம் செவ்ரான் நாட்ச் உள்ளது மேலும் நீங்கள் வெட்டு மேல் மேற்பரப்பையும் வைத்திருக்கிறீர்கள் உங்களிடம் ஒரு மிக சிறிய அளவிலான சிறிய டென்ஷன் ஸ்பேசிமென் உள்ளது அதை நான் வகுப்பிற்கு கொடுக்க விரும்புகிறேன் எனவே செவ்ரான் நாட்ச் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அது எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி உங்களுக்கு நேரில் புரிதல் உள்ளது பெட்டிக் பிரி கிராக்கிங் ரெஸ்ட்ரிக்ஸன் ஃப்பெட்டிக் முன் கிராக் பெற கட்டுப்பாடுகள் உள்ளன லோடிங்க் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் கிராக் முனை அருகே அதிகப்படியான பிளாஸ்டிக் டீஃபார்மேஷன் தவிர்க்கப்பட வேண்டும் ஏனெனில் பிளாஸ்டிக் மண்டலம் மிகவும் சிறியதாக இருக்கும் இடத்தில் பிளேன் ஸ்ட்ரைன் பிராக்சர் கடினத்தன்மையை சோதிக்க விரும்புகிறீர்கள் எனவே கவனக்குறைவாக பிளாஸ்டிக் மண்டலத்தை அறிமுகப்படுத்தக்கூடாது ஃப்பெட்டிக் கிராக் வளர்ச்சியின் எந்த கட்டத்திலும் K அதிகபட்சம் 0 8 மடங்கு KQ ஐ விட அதிகமாக இருக்காது நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள் KQ என்பது கேண்டிடேட் பிராக்சர் கடினத்தன்மை காரணம் K இன் உயர் மதிப்பு பெட்டிக் கிராக்கை மழுங்கடிக்கக்கூடும் இது பிராக்சர் கடின மதிப்புகளுக்கு வழிவகுக்கும் இது மட்டுமல்லாமல் கடைசி 2 5 சதவிகித கிராக் நீளத்தை லோட் செய்ய வேண்டும் K max〖0 6〗 Kmax⁡〖யங்க்ஸ் மாடுலஸ்〗 0 3x〖10〗√m ஆக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இவை அனைத்தும் மிகவும் கடுமையான கட்டுப்பாடுகள் உண்மையில் பிராக்சர் கடினத்தன்மை சோதனை செய்யும் ஒரு நபர் அதைக் கடைப்பிடிக்க வேண்டும் அசைன்மென்ட் ப்ரோப்லேம் ஒன்று இந்த அனுபவத்தை உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் அந்த கணக்கை செய்தால் இந்த நிபந்தனைகள் எவ்வாறு விதிக்கப்படலாம் என்பதை குறைந்தபட்சம் உங்கள் கணக்கீடுகளில் புரிந்துகொள்ளும் நிலையில் இருப்பீர்கள் எனவே பெட்டிக்க்கு முந்தைய விரிசலுக்கான பரிந்துரைகளை நீங்கள் அமைத்துள்ளீர்கள் நீங்கள் இறுதியாக மதிப்பீடு செய்யப் போகும் மதிப்பு என்ன என்பதோடு இது இணைக்கப்பட்டுள்ளது எனவே KQ என்றால் என்ன என்று உங்களுக்குத் தெரியாது இங்குதான் சவால் உள்ளது ஒரு புதிய மெட்டிரியல் உங்களுக்கு வழங்கப்படும்போது நீங்கள் ஒரு நியாயமான யூகம் கொண்டிருக்க வேண்டும் சோதனை நடைமுறை சோதனை நடைமுறை என்ன முன் கிராக் செய்யப்பட்ட ஸ்பேசிமெனை லோட் செய்ய நீங்கள் சிறப்பு சாதனங்கள் பயன்படுத்த வேண்டும் லோடிங்க் ரேட் வினாடிக்கு 0 55 முதல் 2 75 MPa ரூட் மீட்டர் வரம்பில் பராமரிக்கப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் இது மிகவும் முக்கியமானது எங்கள் அனைத்து விவாதங்களிலும் நாங்கள் படிப்படியாக ஏற்ற வேண்டும் என்று கூறியுள்ளோம் இது எவ்வளவு படிப்படியாக இருக்கிறது ஒரு குறியீடு உங்களுக்கு பரிந்துரையை வழங்குகிறது இது ஒரு வினாடிக்கு 0 55 முதல் 2 75 MPa ரூட் மீட்டராக உள்ளது நீங்கள் லோடு டிஸ்பிளாஸ்ட்மென்ட் கர்வு பதிவு செய்ய வேண்டும் அதிலிருந்து மட்டுமே பிராக்சர் கடினத்தன்மைக்குத் தேவையான அளவுருக்களை மதிப்பீடு செய்யும் நிலையில் நாங்கள் இருப்போம் லோடு அளவீடு மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்தும் மின்மாற்றிகள் எதுவாக இருந்தாலும் அவை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதாவது அதிகபட்ச லோடு ஒரு சதவிகித துல்லியத்திற்குள் தீர்மானிக்க முடியும் அதிகபட்ச லோடில் கணக்கீட்டு பிழையை நீங்கள் செய்ய விரும்பவில்லை லோடு மேலும் அதிகரிக்காமல் இருக்கும் வரை இந்த ஸ்பேசிமென் சோதிக்கப்படுகிறது அதாவது சோதனையின் முடிவில் ஸ்பேசிமென் உடைகிறது இதைத்தான் நீங்கள் உண்மையில் பார்க்கிறீர்கள் லோடு இடப்பெயர்ச்சியை அளவிட வேண்டும் என்று நீங்கள் கூறும்போது அது ஒரு கிளிப் கேஜ் மூலம் செய்யப்படுகிறது கிராக் மவுத் ஒபெனிங்க் டிஸ்ப்ளெஸ்மன்டை மக்கள் அளவிடுகிறார்கள் உங்களுக்கு மற்ற மின்மாற்றியில் இருந்து நீங்கள் லோடு கிடைக்கும் மற்றொரு கிளிப் கேஜ்லிருந்த நீங்கள் பெறுவீர்கள் கிராக் வாய் திறப்பு இடப்பெயர்வு உங்களுக்குத் தெரியும் இது ஸ்பேசிமென்னில் ஏற்றப்பட்ட இடமாகும் சில விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இது இப்படி ஏற்றப்படலாம் அல்லது கூர்மையான விவல் வகை விளிம்பைக் கொண்டிருக்கலாம் பின்னர் நீங்கள் இது போன்ற ஒரு விவரத்தை வைத்திருக்க முடியும் உண்மையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் ஒரு கிளிப் கேஜ் எடுத்து இதில் செருகப்படுகிறது இது கிராக் மௌத் ஓபனிங் டிஸ்பிளாஸ்ட்மென்ட்டை அளவிடும் மேலும் ஃப்ர்க்ச்சரில் லோடுகளை எவ்வாறு அளவிடுவது உங்களிடம் இங்கே ஒரு நல்ல வளைவு உள்ளது இது லோடு பற்றிய உங்கள் மதிப்பீட்டை எளிதாக்குகிறது இதை நேர்த்தியாக வரைந்து கொள்ளுங்கள் மக்கள் 3 வெவ்வேறு வகைகளை வகைப்படுத்துகிறார்கள் அவை வகை 1 வகை 2 வகை 3 என்றும் வகைப்படுத்துகின்றன இது வகை 1 இது வகை 3 நாங்கள் வகை 2 ஐயும் பார்ப்போம் ஆகவே நான் x ஆக்ஸிஸ் இருக்கிறேன் கிராக் மௌத் ஓபனிங் டிஸ்பிளாஸ்ட்மென்ட் Y ஆக்ஸிஸ் எனக்கு லோடு உள்ளது இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது லோடுஅதிகரிக்கிறது லோடு P Q என குறிப்பிடப்படுகிறது இது இந்த வகை ஸ்பேசிமென் நடத்தையில் அதிகபட்ச லோடாகவும் இருக்கும் P மற்றும் CMOD வளைவையும் நாங்கள் கொண்டிருக்கலாம் இது போன்ற வளைவாக இருப்பதால் PQவின் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க எந்த வெளிப்படையான வழியும் இல்லை உண்மையில் அது உயரும் பின்னர் நீங்கள் எங்காவது P அதிகபட்சம் இருக்கும் பின்னர் ஸ்பேசிமென் தோல்வியடையும் வரைபடத்தின் அந்த பகுதி காட்டப்படவில்லை இங்கே செய்யப்படுவது என்னவென்றால் உங்களிடம் நேரியல் அல்லாத வகை பதில் இருக்கும்போது நீங்கள் 5 சதவீத சீகன்ட் கோட்டை வரைகிறீர்கள் 5 சதவிகித சீகன்ட் லைன் என்ன ஆரம்ப சாய்வில் 95 சதவிகிதம் கொண்ட ஒரு வரி 5 சதவிகிதம் சீகன்ட் கோட்டை உண்மையில் நான் இயங்குப்படத்தை மீண்டும் செய்ய முடியும் மேலும் வரைபடம் எவ்வாறு வரையப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் தெளிவான கின்க் மற்றும் அடையாளம் காணப்படும்போது இது வழக்கு மாறுபாடு நேரியல் அல்லாததாக இருக்கும்போது இது போன்றது நீங்கள் இந்த கோட்டை வரைகிறீர்கள் இதைத் தாக்கி நீங்கள் P Q இன் மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே Q உடன் இருக்கும் எந்த மதிப்பும்பிராக்சர் கடினத்தன்மையைக் கண்டறிய அதைப் பயன்படுத்துகிறீர்கள் Refer Slide time 2205 இப்போது நாம் என்ன பார்க்கப் போகிறோம் நான் பாப் இன் செய்யும்போது என்ன நடக்கும் நீங்கள் ஏற்கனவே ஒலியைக் கேட்டிருக்கிறீர்கள் சில ஸ்பேசிமென்களில் நீங்கள் ஒரு பாப் இன் நிகழ்வையும் பெறுவீர்கள் எனவே பாப் இன் நிகழ்வுகள் இருந்தால் வரைபடத்தின் வடிவம் இப்படி இருக்கும் பின்னர் அது உயரும் மற்றும் உங்களுக்கு ஒரு P அதிகபட்சம் இருக்கும் ஏனெனில் பாப் இன் நிகழ்வுகளின் விஷயத்தில் தம்பு நெயில் பேஷன் திடீர் உயர்வு இருக்கும் என்று நாங்கள் கூறினோம் லோடு வேறு சில அதிகரிப்புக்குப் பிறகுதான் ஸ்பேசிமென் முற்றிலும் உடைந்து விடும் நான் இங்கே இயங்குப்படத்தை மீண்டும் காண்பிக்கிறேன் பாப் இன் ஒலியைக் கேளுங்கள் நீங்கள் இப்போது அதைக் கேட்கலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் மீண்டும் 5 சதவிகித சீகண்ட் கோட்டை வரையலாம் ஆனால் நீங்கள் PQ ஆக எடுத்துக்கொள்வது என்னவென்றால் இந்த கூர்மையான உயரம் தான் P Q ஆக எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே CMOD வரைபடத்திற்கு எதிராக லோடுகளைப் பெறுவதற்கான யோசனை என்னவென்றால் பிராக்சர் கடினத்தன்மையைக் கண்டறிய நீங்கள் மாற்ற வேண்டிய P இன் மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிப்பது உங்களுக்கு தெரியும் நாங்கள் பல்வேறு வகையான மெட்டிரியலின் நடத்தைகளைக் கண்டோம் ஸ்பேசிமெனின் செயல்பாடாகவும் நீங்கள் காணலாம் உடைந்த மேற்பரப்பு தோன்றும் விதமும் வேறுபட்டது எனக்கு ஒரு முழுமையான பிளேன் ஸ்ட்ரைன்நிலைமை இருக்கும்போது உங்களுக்கு இது போன்ற பிராக்சர் ஏற்படும் நான் அதை உங்களுக்காக பெரிதாக்க முடியும் என்று நினைக்கிறேன் எனவே உங்களிடம் இங்கே இருப்பது என்னவென்றால் ஃப்பிராக்சர் கடினத்தன்மை இப்படி மாறுபடும் பிளேன்ஸ்ட்ரெஸ் ஸ்பேசிமென்களுக்கு நீங்கள் இங்கே வைத்திருப்பது முக்கிய ஷியர் லிப்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு இடைநிலை திக் ஸ்பேசிமென்யைப் பொறுத்தவரை நீங்கள் அதை கடைசி வகுப்பிலும் பார்த்திருப்பீர்கள் நாங்கள் பிளாஸ்டிக் மண்டலத்தைப் பற்றி விவாதித்தபோது ஆரம்பத்தில் இது ஒரு பிளேன் ஸ்ட்ரைன் போன்றது இறுதியில் உங்களிடம் ஒரு ஷியர் லிப் உள்ளது முடிந்தவரை ஒரு நேர்த்தியான படத்தை உருவாக்கவும் பிளேன் ஸ்ட்ரைன்நிலைமையை உறுதிசெய்யக்கூடிய தடிமனான ஸ்பேசிமெனுக்கு நீங்கள் வரும் தருணம் உங்களுக்கு ஒரு தட்டையான மேற்பரப்பு இருக்கும் இது ஒரு மெட்டிரியலின் தன்மையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது பிளேன் ஸ்ட்ரைன்நிலையில் பிராக்சர் கடினத்தன்மையின் மதிப்பு மெட்டிரியலின் தன்மையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது மெல்லிய பேனல்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பிளேன் ஸ்ட்ரெஸ் பிராக்சர் கடினத்தன்மை சோதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம் எனவே அடிப்படையில் தடிமன் என்னவாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியாதபோது நீங்கள் இந்த மண்டலத்தில் சுற்றிக் கொண்டிருப்பீர்கள் பிளேன் ஸ்ட்ரைன்நிலைமை இருக்க திக்னெஸ் போதுமானதாக இல்லாவிட்டால் அது இடைநிலை மதிப்பைக் கொண்டிருக்கலாம் கிராக் லெந்தின் அளவீடு மற்றும் ஏற்றுகொள்ளும் அளவுகோள்கள் இறுதியாக ஸ்பேசிமென் உடைந்தவுடன் விரிசலின் நீளத்தை எவ்வாறு அளவிடுவது என்பதற்கான தேவைகளை நீங்கள் அமைத்துள்ளீர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுகோல் என்ன இங்கே உங்களிடம் 2 படங்கள் உள்ளன அதில் ஒரு படத்தில் இது ஸ்பேசிமென் மற்றும் இது செவ்ரான் நாட்ச் மற்றும் உங்களிடம் கிராக் ஃப்ர்ன்ட் உள்ளது கிராக் ஃப்ர்ன்ட் எப்படி பார்க்கிறீர்கள் கிராக் ஃப்ர்ன்ட் நேராக இல்லை நாம் முன்பு பார்த்த தடிமனான ஸ்பேசிமென்கள் மூலம் அதை ஒரு நேர் கோட்டாக வைக்கிறோம் ஏனெனில் இது ஒரு ஸ்பேசிமென் மட்டுமே நீங்கள் இயற்கையாகவே ஒரு கிராக் தயாரிக்கும்போது கிராக் இந்த பாணியில் மட்டுமே பரவும் எனவே ஒரு கட்டுப்பாடு என்னவென்றால் நீங்கள் எந்த அளவு வளைவை பொறுத்துக்கொள்ள முடியும் எனவே நீங்கள் பிராக்சரின் வளர்ச்சிக் கட்டம் மற்றும் பிராக்சர் மேற்பரப்பு உள்ளது நான் இந்த படத்தை பெரிதாக்க முடியும் என்று நினைக்கிறேன் இது உடைந்த ஸ்பேசிமென் எனவே நீங்கள் இங்கே செவ்ரான் நாட்ச்யைக் காணலாம் நீங்கள் பெட்டிக் கிராக் வளர்ச்சியைக் கொண்ட பகுதி இது நிச்சயமாக இது நேராக இல்லை இது ஒரு வளைவைக் கொண்டுள்ளது செவ்ரான் நாட்ச்யிலிருந்து வெளியேறும் ஒரு பகுதி உள்ளது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் செவ்ரான் நாட்ச் இங்கே முடிவடைகிறது உங்களுக்கு ஒரு சிறிய தூரம் உள்ளது இந்த தூரங்கள் கூட குறியீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதை நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அதைத் தவிர வேறு எதுவும் உங்களிடம் இருக்க முடியாது இதெல்லாம் நமக்கு இருக்கும் ஸ்பேசிமென்னின் இந்த பக்கத்தில் அது வெளிவரும் மதிப்பு என்ன ஸ்பேசிமென்னின் இந்த பக்கத்தில் அது வெளிவரும் வழி என்ன வளைவு இருக்கும் வழி என்ன சோதனையை நீங்கள் ஏற்க இந்த அளவீடுகள் அனைத்தும் அவசியம் எனவே நீங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்பீர்கள் கிராக்கின் நீளத்தை அளவிட நீங்கள் 3 அளவீடுகளை செய்கிறீர்கள் ஸ்பேசிமெனின் மையத்தில் ஒன்று மற்றும் அரை வழி மேலே ஒன்று ஒன்று மற்றும் அரை வழி கீழே ஒன்று எனவே இதை நீங்கள் a1 a2 மற்றும் a3 ஆக வைத்திருக்கிறீர்கள் எனவே இந்த 3 அளவீடுகளிலிருந்து கிராக் நீளம் a13a 1a 2a 3 என பெறுவீர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா என்பதை நீங்கள் எவ்வாறு அளவிட வேண்டும் மற்றும் தகுதி பெற வேண்டும் என்று குறியீடு கூறுகிறது நான் a1 a2 a3 ஐ அளவிடுகிறேன் ஏற்றுக்கொள்ளும் அளவுகோல் என்னவென்றால் 3 கிராக் அளவு அளவீடுகளில் 2 க்கு இடையிலான வேறுபாடு 10 சதவீதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் லோடு அளவீட்டு விஷயத்தில் நாங்கள் P Q ஐப் பார்த்தோம் மேலும் ஒரு P அதிகபட்சமும் உள்ளது உங்களிடம் ஒரு விஷயம் இருக்கும்போது மட்டுமே இந்த P Q மற்றும் P அதிகபட்சம் ஒன்றிணைகின்றன மற்ற இரண்டு நிகழ்வுகளில் P அதிகபட்சம் P Q ஐ விட சற்றே அதிகமாக உள்ளது மீண்டும் பரிந்துரை என்னவென்றால் P Q மற்றும் P அதிகபட்ச வேறுபாடு 10 சதவீதத்தை தாண்டக்கூடாது இங்கே பொதுவாக நீங்கள் ஒரு மாறுபட்ட கிராக் ஃப்ர்ன்ட் கொண்டிருப்பீர்கள வரைபடத்தில் இது எளிய ஆர்க் என காட்டப்பட்டுள்ளது எனவே நீங்கள் அளவீடுகளை a1 a2 a3 செய்யும்போது இந்த அளவீடுகள் a இன் 10 சதவீதத்தை தாண்டுமா என்பதை நீங்கள் இறுதியாக உறுதிப்படுத்த வேண்டும் அது அப்படியானால் நீங்கள் சோதனையை நிராகரிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் சென்று முன் விரிசலை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் பின்னர் நான் குறிப்பிட்டுள்ளபடி உங்களுக்கும் இருக்க வேண்டும் அது வெளிவரும் நீளம் என்னவாக இருக்க வேண்டும் இரண்டு மேற்பரப்புகளிலும் செவ்ரானில் இருந்து பெட்டிக் கிராக் வெளிவர வேண்டும் என்று குறியீடு கூறுகிறது ஸ்பேசிமென் உடைந்த பின்னரே கிராக் நீளத்தைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் லோடிங்க் செய்யும்போது கிராக்கின் நீளத்தை அளவிடுவது மிகவும் கடினம் என்பது உங்களுக்குத் தெரியும் செவ்ரான் நாட்ச்யைத் தாண்டி விரிசல் முன்னேறியுள்ளதைக் காண நீங்கள் சில அழிவில்லாத வகை அளவீடுகளைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே குறியீடு கூறுகிறது இது 0 025 w அல்லது 1 3 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும் இரண்டில் பெரியதை நீங்கள் காண வேண்டும் இது நடைமுறைக் கருத்தில் இருந்து பரிந்துரைக்கப்படுகிறது இது போன்ற ஒரு வகுப்பில் நான் உறுதியாக இருக்கிறேன் நான் ஏன் இத்தகைய நிமிட விவரங்களுக்கு வருகிறேன் உண்மையில் நான் உங்களுக்கு பல நிமிட விவரங்களைத் தரவில்லை குறியீட்டின் சில முக்கிய அம்சங்களை மட்டுமே நான் உங்களுக்கு தருகிறேன் அதுவே மிகவும் ஆபத்தானது பல விவரங்கள் உள்ளன ஆனால் நீங்கள் உண்மையிலேயே குறியீட்டைப் பார்த்தால் எல்லாவற்றிற்கும் குறியீடு குறிப்பிடுகிறது குறியீடுகள் சொல்வதை நீங்கள் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பின்னர் நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் இது ஒரு சவாலான பணி எனவே முதல் தேவை என்னவென்றால் செவ்ரான் நாட்ச்யின் முடிவிற்கு முன்பு நீங்கள் ஒரு கிராக்கை நிறுத்த முடியாது அது வெளியே வர வேண்டும் அது எவ்வளவு வெளியே வர வேண்டும் என்பது இங்கே காட்டப்பட்டுள்ளது மற்றொரு கட்டுப்பாடும் உள்ளது அது அதிகமாக வெளியே வரக்கூடாது இது கூறுகிறது நீங்கள் இந்த மேற்பரப்பில் a1 ஐயும் மற்ற மேற்பரப்பில் a2 ஐயும் அளவிட்டால் அவை a இன் 15 சதவீதத்திற்கு மேல் வேறுபடக்கூடாது மற்றும் a1 a2 10 சதவீதத்தை தாண்டக்கூடாது எனவே கிராக் நீளத்தை அளவிடுவது எளியது அல்ல இது சம்பந்தப்பட்ட பணி எனவே பிராக்சர் கடினத்தன்மை சோதனையில் ஈடுபடும் ஆபரேட்டர் சில திறன்களை வளர்த்திருக்க வேண்டும் இல்லையெனில் அது சாத்தியமில்லை ஏனெனில் மெட்டிரியல் மிகவும் விலை உயர்ந்தவை பிளேட் ஸ்டாக்கிலிருந்து ஸ்பேசிமெனை தேர்வு செய்தல் எனவே நாம் பார்த்தோம் எந்த வழியில் தடிமன் மற்றும் கிராக் நீளத்தை அளவிட வேண்டும் மற்றொரு அம்சம் பிராக்சர் இயக்கவியல் விஷயத்திலும் நான் குறிப்பிடுகிறேன் சோதனையில் பொருள் அனிசோட்ரோபியை மிகவும் சரியான முறையில் கொண்டு வருகிறோம் எனவே உங்களிடம் ஒரு பிளேட் ஸ்டாக் உள்ளது அங்கு நீங்கள் ஆக்ஸிஸ் L T மற்றும் S என குறிக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு படத்தை உருவாக்கவும் உற்பத்தி செயல்முறையைப் பொறுத்து அதன் வலிமை வெவ்வேறு திசைகளில் மாறுபடும் இது நீள திசையில் வெளியேற்றப்பட்டால் அதற்கு அதிக வலிமை இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் அடுத்து என்ன குறியீடுகள் சொல்வது என்னவென்றால் நீங்கள் பிளேட் ஸ்டாக்சரியான முறையில் ஸ்பேசிமென்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஸ்பேசிமென் எந்த வழியில் சீரமைக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் 1 மற்றும் 2 ஸ்பேசிமெனை எழுதுகிறீர்கள் நீங்கள் அதன் ஒரு படத்தை உருவாக்குகிறீர்கள்

பிராக்சர் மெக்கானிக்ஸ் உங்களுக்கு முக்கியமான தரங்களும் நடைமுறைகளும் உள்ளன E 399 06 இன் சில அம்சங்களை நாங்கள் உண்மையில் பார்த்தோம் இறுதியாக வெளியிடப்பட்ட ஆண்டை இந்த 06 குறிக்கிறது இதற்கான வரலாறு உங்களிடம் உள்ளது தற்போதைய பதிப்பு டிசம்பர் 15 2006 அன்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் சுருக்கமும் உங்களிடம் உள்ளது A3 4 என்று குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதி ஏப்ரல் 2007 இல் தலையங்கமாக சரி செய்யப்பட்டது மேலும் A4 1 எனும் படம் தலையங்கமாக ஏப்ரல் 2008 இல் சரி செய்யப்பட்டது முதலில் கோடு 1970 இல் அங்கீகரிக்கப்பட்டது இதை நான் ஏன் உங்கள் கவனத்திற்குக் கொண்டு வந்தேன் கோடுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன மக்கள் மேலும் மேலும் அனுபவத்தை கொண்டு வருகிறார்கள் மற்றும் தற்போதைய புரிதலுக்கு ஏற்ப அதை சற்று மாற்றியமைக்கிறார்கள் ஒரு கோடை உருவாக்கியதும் மக்கள் அதை கண்மூடித்தனமாகப் பின்பற்றுகிறார்கள் என்பது அல்ல சில ஆராய்ச்சிகளில் ஒரு அனாமலி இருப்பதைக் கண்டறிந்தால் மக்கள் சரியான பரிசீலனைக்குப் பிறகு ஒரு மாற்றத்தைச் செய்கிறார்கள் உங்கள் கோடு E 399 06 என்பது மெட்டாலிக் மெட்டிரியல்ஸ்கான பிளேன் ஸ்ட்ரைன் பிராக்சர் கடினத்தன்மை தரநிலை சோதனை முறையாகும் அதில் உங்களிடம் B 645 07 பற்றிய குறிப்பு உள்ளது 07 என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு நேரியல் எலாஸ்டிக் பிளேன் அலுமினிய உலோகக் கலவைகளின் பிராக்சர் கடினத்தன்மை சோதனைக்கு இது ஒரு சரியான நடைமுறை இது ஒரு மெட்டாலிக் மெட்டிரியல்ஸ்கானது அலுமினிய உலோகக் கலவைகளுக்கு இது சில பரிந்துரைகள் நீங்கள் மற்றொரு ஸ்டாண்டர்ட் E 1820 99 ஐ வைத்திருக்கிறீர்கள் பிராக்சர் கடினத்தன்மையை அளவிடுவதற்கான ஸ்டாண்டர்ட் சோதனை முறை இது இது E 399 இன் பொதுமைப்படுத்தல் ஆகும் பின்னர் உங்களுக்கு மற்றொரு ஸ்டாண்டர்ட் E 1823 96 உள்ளது ஃப்பெட்டிக் மற்றும் பிராக்சர் சோதனை தொடர்பான நிலையான சொல் இது E 616 89 ஐ மாற்றுகிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது உங்களுக்குத் தெரியும் ஃப்பெட்டிக்க்கும் பிராக்சர்க்கும் இடையில் குறீயீட்டுச் சின்னங்கள் ஒன்றை போல மற்றொன்று உள்ளன எனவே மக்களும் இந்த சிக்கலைப் பார்த்து அந்த அளவுகளை எந்த வழியில் குறிப்பிட வேண்டும் என்பதை தரப்படுத்தியுள்ளனர் உங்களுக்குத் தெரியும் ஒரு தரநிலையை உருவாக்கப்படும்போதெல்லாம் அது மக்களைக் கவர சிறிது நேரம் எடுக்கும் இது உடனடியாக நடக்காது மேலும் இந்த தரங்களில் சிலவற்றின் அம்சங்களைப் பார்க்கிறோம் நான் அனைத்து தரநிலைகளையும் கொடுக்கவில்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை மட்டுமே நான் எடுத்துள்ளேன் E 399 06 இன் அம்சங்களை நீங்கள் பார்த்தால் ஆரம்பத்தில் ஒரு சரியான சோதனையை உறுதிப்படுத்த முடியாது என்பது ஒரு அசாதாரண தரமாகும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் K Q ஐ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் K Q உங்கள் அனைத்து கட்டுப்பாடுகளையும் ஸ்பேசிமென் பரிமாணங்கள் கிராக் நீளம் ஃப்பெட்டிக்க்கு முந்தைய கிராக் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் பூர்த்தி செய்தால் நீங்கள் அதை ஃப்பிராக்சர் கடினத்தன்மை என்று அழைக்கிறீர்கள் எனவே அந்தக் கண்ணோட்டத்தில் இது மிகவும் வழக்கத்திற்கு மாறான தரமாகும் நாம் பதிவுசெய்தது என்ன நாங்கள் இரண்டு அளவுருக்களை மட்டுமே பதிவு செய்துள்ளோம் ஒன்று தொலைதூரத்தில் பயன்படுத்தப்படும் லோடு P மற்றும் கிளிப் காஜ் வைத்து அளவிடப்படும் கிராக் எனவே இந்த இரண்டு அளவீடுகள் தான் நாம் இறுதியில் செய்கிறோம் ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு இயற்கையான கிராக்கை உருவாக்க ஒரு ஃப்பெட்டிக் லோடிங்க் செய்கிறீர்கள் உண்மையான சோதனை மோனோடோனிக் லோடிங்க் மூலம் செய்யப்படுகிறது நீங்கள் அங்குள்ள சக்தியை சுழற்சி முறையில் வேறுபடுத்துவதில்லை கருத்தில் கொள்ள அனைத்து ஸ்பேசிமென் முற்றிலும் தோல்வியடைய வேண்டும் என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் சோதனை செல்லாது என்று வைத்துக்கொள்வோம் அது சாத்தியம் ஏனெனில் சோதனை இறுதியானது என்று உத்தரவாதம் அளிக்கவில்லை செல்லுபடியாகும் சோதனைக்கான அனைத்து அளவுகோல்களையும் பூர்த்தி செய்யத் தவறும் சோதனைகளுக்கு 50 சதவிகித அதிக தடிமன் கொண்ட ஒரு ஸ்பேசிமெனுடன் சோதனை மீண்டும் செய்யப்பட வேண்டும் என்று இந்த தரநிலை அறிவுறுத்துகிறது தடிமன் அடிப்படையில் மற்ற அனைத்து பரிமாணங்களும் சரி செய்யப்படுகின்றன எனவே நீங்கள் இந்த வகையான தடிமன் மாற்றத்திற்கு சோதனையை மீண்டும் செய்ய வேண்டும் எனவே E 399 இல் உங்களுக்கு சில கஷ்டங்கள் உள்ளன B645 07 இன் நடைமுறை அம்சங்கள் என்ன என்று பார்ப்போம் பிளேன் ஸ்ட்ரைன்பிராக்சர் கடினத்தன்மை சோதனை என்பது 399 க்கு இணங்க செய்யப்படுகிறது இருப்பினும் மூன்று முக்கிய பகுதிகளில் அலுமினிய உலோகக் கலவைகளின் பிளேன் ஸ்ட்ரைன்பிராக்சர் கடினத்தன்மைக்கு இது கூடுதல் தகவல்களை வழங்குகிறது இது ஒருவித தளர்வு அதாவது நீங்கள் ஒரு சோதனை செய்கிறீர்கள் என்றால் உங்கள் அனைத்து முடிவுகளையும் வெளியே எறிய வேண்டாம் சில முடிவுகளை மீட்டெடுக்க முடிந்தால் இந்த நடைமுறை அதைப் பார்த்தது மூன்று முக்கிய பகுதிகளான ஸ்பேசிமெனின் மாதிரி ஸ்பேசிமெனின் அளவை தேர்வு செய்தல் மற்றும் முடிவுகளின் விளக்கம் ஆகியவை சோதனை முறை E 399 இல் செல்லுபடியாகும் தேவைகளின் தோல்வியாகும் அவை பின்வரும் பகுதிகளில் ஒன்றில் செல்லுபடியாகும் முடிவுகள் நிறைய வெளியீட்டிற்கு பொருந்துமா என்பதை தீர்மானிக்க வேண்டும் எனவே இது ஒரு சோதனையை எவ்வளவு சிறப்பாகக் காப்பாற்ற முடியும் என்பது போன்றது எந்தெந்த பகுதிகள் என்பதையும் பார்ப்போம் P max P Q இதை திருப்தி செய்வதில் தவறு இருந்தால் என்ன செய்ய முடியும் ஸ்பேசிமென் அளவின் தேவைகள் என்ன மற்றும் பெட்டிக் ப்ரி கிராக்கிங்கின் தேவைகள் என்ன எனவே நிபந்தனைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாவிட்டால் அவற்றில் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள இது ஊடகங்கள் வழியாக வழங்குகிறது நீங்கள் சுருக்கமாக நிராகரிப்பது அல்ல சோதனையின் தகவல்களை நீங்கள் காப்பாற்ற ஏதாவது வழி உண்டா இப்போது தரநிலை E 1820 99 இன் அம்சங்களுக்கு செல்கிறோம் அது என்னவென்றால் கூடுதல் கருவியின் செலவில் மற்றும் சோதனை நடைமுறையில் சில கூடுதல் சிக்கல்களில் பிளேன் ஸ்ட்ரைன்பிராக்சர் கடினத்தன்மை பொருத்தமான அளவுருவாக இல்லாதபோது பிராக்ச்சரின் கூடுதல் அளவுகளை அறிக்கை அளிக்க வழிமுறைகளை இது வழங்குகிறது சோதனையின் விலை அதிகம் என்பதை முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் பார்த்தால் பிளேன் ஸ்ட்ரைன்பிராக்சர் கடினத்தன்மையின் சோதனைகள் E 399 ஆல் கூட ஒரு டென்ஷன் டெஸ்ட்டுன் ஒப்பிடுகையில் நிறைய நடைமுறைகள் உள்ளன இது விலை உயர்ந்தது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் சோதனையின் முடிவில் உங்கள் வடிவியல் அளவுருக்கள் சரியாக இல்லை என்று நீங்கள் கண்டால் நீங்கள் இதை நிராகரிக்க வேண்டும் அதைத் தவிர்க்க நீங்கள் ஒரு விலை செலுத்த வேண்டும் நீங்கள் இங்கு செலுத்தும் விலை என்பது கூடுதல் கருவி மற்றும் சோதனை நடைமுறையில் சில கூடுதல் சிக்கல்கள் நாங்கள் சோதனை நடைமுறைக்கு வரவில்லைஆனால் நீங்கள் அதை செய்ய விரும்பினால் E 1820 கோடிற்காவது செல்லுங்கள் எங்களுக்குத் தெரியும் அது என்ன செய்கிறது என்றால் இந்த தரநிலையானது CTOD மற்றும் J இன்ட்க்ரல் போன்ற அளவுருக்களை பற்றி அறிக்கை அளிக்கிறது இது எலஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸில் மிகவும் தேவையானது நீங்கள் இதை கைவிட வேண்டாம் சோதனையிலிருந்து மற்ற பிராக்சர் அளவுருக்களைப் பெற முயற்சிக்கிறீர்கள் E 1823 96 இன் அம்சங்களையும் பார்ப்போம் இது ஃப்பெட்டிக் மற்றும் பிராக்சர் சோதனை ஆகிய இரண்டையும் ஒரு தரமாக இணைக்கிறது இதன் பயனுள்ள அம்சம் என்னவென்றால் இது காலப்போக்கில் ஆய்வறிக்கையில் தோன்றிய ஸ்பேசிமென் வகைகளுக்கான எண்ணற்ற சுருக்கெழுத்து குறியீடுகளின் தரப்படுத்துதல் ஆகும் நாங்கள் C மற்றும் SEN ஐப் பார்த்தோம் ஆனால் எப்படி என்பது குறித்து அவர்கள் வேறு பரிந்துரை செய்கிறார்கள் குறியீட்டு முறை ஸ்பேசிமெனின் வகை லோடிங்க் மற்றும் மெட்டிரியல் ஓரியன்டேசன் ஆகியவற்றை ஒரு விருப்ப முன்னொட்டுடன் முழுமையாக இருக்கிறது சில உதாரணங்களைக் காண்போம் அந்த உதாரணங்களைக் பார்த்தால் இந்த குறியீட்டின் சாராம்சம் என்னவென்று உங்களுக்குத் நன்றாக தெரியும் எனவே நீங்கள் அடைப்புக்குறி T க்குள் SE போன்ற ஒன்றைக் கொண்டிருப்பீர்கள் எனவே இது டென்சைல் லோடிங்க் கொண்ட ஒற்றை முனைகள் கொண்ட ஸ்பேசிமெனை தவிர வேறில்லை நான் SE B ஐ வைத்திருக்கும்போது அது வளைக்கும் லோடுடன் ஒற்றை முனைகள் கொண்ட ஸ்பேசிமென் உங்களிடம் ஒரு முன்னொட்டு உள்ளது இது ஒரு விளிம்புடன் உள்ள DB ஸ்பேசிமென் இந்த இரட்டை கான்டிலீவர் பீம் ஸ்பேசிமென் எங்களிடம் உள்ளதுஅது ஏன் விளிம்புடன் உள்ளது உங்களுக்கு ஒரு மாறிலி K வேண்டும் என்றால் ஸ்பேசிமென்னின் உயரம் மாறுபடும் ஒரு ஸ்பேசிமெனை நீங்கள் வடிவமைக்க முடியும் உங்களிடம் இது விளிம்புடன் உள்ள DBT எனக் குறிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவை வெளியே எடுக்கப்பட்ட ஸ்பேசிமெனின் திசையையும் கொண்டு வருகின்றன என்னிடம் CT ஸ்பேசிமென் உள்ளது நீங்கள் அதை CT C என்று வைக்க வேண்டாம் நீங்கள் அடைப்புக்குறிக்குள் S T என்று குறிப்பிட வேண்டும் எனவே இது பிளேட் ஸ்டாக்கில் இருந்து எடுக்கப்பட்ட S T வகை ஸ்பேசிமென் உங்களிடம் இந்த C W உள்ளது இது மேற்பரப்பு கிராக் ஆகும் இதைத்தான் இது குறிக்கிறது LT திசையில் உங்களிடம் இது உள்ளது இது ஒரு நடுத்தர கிராக் அதாவது நீங்கள் கூறியது C C T ஸ்பேசிமென் அவர்கள் இதை மிடில் ஸ்பேசிமென் மிடில் கிராக் ஸ்பேசிமென் டென்சனிற்கு உட்படுத்தியுள்ளனர் இது பகுதி வழியாக மேற்பரப்பு கிராக் P S T S L மன்னிக்கவும் இங்கே இது C W என்பது வெஜ் லோடிங்க் உட்பட்ட காம்பாக்ட் டென்ஷன் ஸ்பேசிமென் T டென்சைல் லோடிங்கை குறிக்கிறது P வளைக்கும் லோடை குறிக்கிறது W வெஜ் லோடிங்கை குறிக்கிறது M என்பது நடுத்தர கிராக்கை குறிக்கிறது இது சென்டர் கிராக் ஸ்பேசிமென் P S பகுதி வழியாக மேற்பரப்பு பிராக்ச்சர் குறிக்கிறது எனவே இது ஒரு மாதிரியை போன்றது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோடுகளைப் பின்பற்றும் ஒரு ஆய்வறிக்கையை நீங்கள் எடுத்து பின்னர் ஸ்பேசிமென்னை சுருக்கமாகக் கருதுகிறீர்கள் பிராக்சர் இயக்கவியல் குறித்த பாடத்திட்டத்தில் இதை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கோடு வழங்கும் மற்றொரு சுவாரஸ்யமான பரிந்துரையும் உள்ளது யாரும் அதைப் பின்பற்றவில்லை திறத்தல் இன் பிளேன் ஷியர் அண்ட் அவுட் அப் பிளேன் ஷியர் மொட்ஸ் குறிக்க 123 என்ற அரபு எழுத்துக்களை பயன்படுத்த இது பரிந்துரைக்கிறது ஆனால் பெரும்பாலான புத்தகங்கள் I II மற்றும் III ஆகிய ரோமானிய எண்களைப் பின்பற்றுகின்றன மேலும் இந்த பாடத்திலும் இது பின்பற்றப்படுகிறது எனவே இந்த வகுப்பில் நாம் பார்த்தது என்னவென்றால் பிராக்சர் கடினத்தன்மையின் சோதனையின் அம்சங்களைப் பார்த்தோம் முக்கியமாக பிளேன் ஸ்ட்ரைன்பிராக்சர் கடினத்தன்மை செவ்ரான் நாட்ச்யைப் பார்த்தோம் நான் உங்களுக்கு ஒரு யோசனையாக கொடுத்த ஸ்பேசிமென்யையும் ஒரு உண்மையான ஸ்பேசிமென் எப்படி இருக்கும் என்பதையும் பார்த்தோம் பின்னர் கிராக்கை எவ்வாறு அளவிடுவது என்று நாங்கள் பார்த்தோம் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் யாவை லோடை எவ்வாறு அளவிடுவது என்றும் அந்த மதிப்புகளை எவ்வாறு அறிக்கையிடுகிறார்கள் என்றும் கற்றோம் இறுதியாக நாங்கள் ஒரு பிளேட் ஸ்டாக் எந்த ஸ்பேசிமென்யை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதையும் பார்த்தோம் பின்னர் பிராக்சர் சோதனையில் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தரநிலைகளை கண்டோம் பல தரநிலைகள் உள்ளன தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தரநிலைகள் அவற்றின் அம்சங்களையும் நாங்கள் பார்த்துள்ளோம்